மூன்று பிரபலமான வழிகள் லிட்ரேச்சரில் உள்ளன அவற்றில் ஒன்றைப் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறேன் இதோ இங்கே இருப்பதை உங்களுடைய கம்பியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சிறிய இடைவெளி டெல்டாவை பயன்படுத்தி நான் இதை பிரிக்க போகிறேன் நான் இதை ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்க போகிறேன் ஜெனரேட்டர் VA எந்த மின் அழுத்தத்தை கொடுக்கிறது இது வந்து VA2 இல் இருக்கிறது இது VA2 இந்த தூரமானது ஆகும் உங்களுடைய RF ஜெனரேட்டரை எடுத்து இந்த கம்பியின் நடுப்பகுதியில் இணையுங்கள் அது VA வை கொடுக்கப் போகிறது இது DC இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மின் அழுத்தமே நீங்கள் ரேடியேட் செய்ய விரும்பும் அதிர்வெண்ணில் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருக்கும் இந்தப் பகுதியில் உள்ள இன்ஸிடன்ட் பீல்டை எனக்கு தெரியுமா இதுவே அது மாணவன் அது VA அங்கேடெல்டா இடைவெளிக்கு வெளியே Ei என்னவாக இருக்கிறது நான் அதை துண்டு துண்டாக்குகிறேன் நீங்கள் இந்த சிறிய பகுதியை மேலும் சிறிய பகுதிகளாக துண்டாக்க போகிறீர்கள் இங்கே இன்ஸிடன்ட் பீல்ட் என்னவாக இருக்கும் அங்கே எந்த வோல்டேஜ் சோர்ஸும் இல்லை எனவே 0 சரியா ஏனென்றால் நான் வோல்டேஜ் சோர்ஸை அந்தப் பகுதியின் குறுக்கே இணைக்கவில்லை இது இந்த இன்ஸிடன்ட் பீல்டை உருவாக்கப் போகிறது மின் அழுத்தமானது கம்பியின் எல்லா பகுதிகளிலும் இருக்கப்போவதில்லை இந்தப் பகுதியை மட்டும் இருக்கும் எனவே இங்கே Ei என்பது 0 ஆக இருக்கும் மாணவன் நீங்கள் இந்த மாதிரி கடத்தியை பெற்று இருக்கிறீர்கள் RF ஜெனரேட்டரின் இரு முனைகளையும் பிளஸ் மற்றும் மைனஸ் முனைகளோடு இணைத்து இருப்பதால் நான் இந்த கடத்தியை கடத்தி பகுதி மற்றும் நடு பகுதியாக பிரித்து விட்டதாக எண்ணாதிருங்கள் மாணவன் Refer Time 0218 அது வந்து Refer Time 0220 நாம் இரண்டு புள்ளிகளை எடுத்து அவற்றின் குறுக்கே இதை இணைக்கிறோம் எனவேதான் முனைகளை இந்த மாதிரி நான் காட்டி இருக்கிறேன் ஒன்று இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று இங்கே இந்த இடைவெளி டெல்டாவின் குறுக்கே இணைக்கப்பட்டிருக்கிறது மாணவன் மாணவன் மின்னோட்டத்தில் எந்த தடையும் இல்லை மாணவன் e i 0 எதன் மீது மேற்புற பகுதிகளின் மீது மாணவன் ஆமாம் இதை ஸ்டேட்டிக்ஸ் அப்ராக்ஸிமேஷன் என்று சொல்ல முடியும் மாணவன் இது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது இது துல்லியமானது அல்ல ஆனாலும் இந்த மாதிரி மிக நெருக்கமான முடிவுகளை இங்கே உங்களுக்கு கொடுக்கிறது மாணவன் இது என்னவாக இருக்காது மறுபடியும் சொல்லுங்கள் மாணவன் நீளம் மாணவன் மற்றொன்றை பற்றி பிறகு மாணவன் பிறகு இது சம மின் நிலை அல்ல நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் கோட்பாட்டின் உதவியை நாட வேண்டியிருக்கும் இது இங்கே இருக்கும் இந்த தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தின் விளைவு இங்கே செயல்படுத்தப்பட்ட மின் அழுத்தத்தின் விளைவாக ஒரு மின்னோட்டம் உருவாகப் போகிறது அது கம்பியில் பாயப் போகிறது தூண்டப்பட்ட கம்பி மின்னோட்டம் இன்னொரு ஸ்கேட்டர்ட் பீல்டை உருவாக்குகிறது அதையே நாம் கணக்கிட்டு கொண்டிருந்தோம் மொத்தமாக அவை கடத்தியில் 0 ஆக இருக்கின்றன இது வந்து உங்களுடைய டெல்டா இடைவெளி இதில் செயல்படுத்துவதற்கு மிகவும் எளிமையானது ஏனென்றால் VA வின் மதிப்புகளை நாம் இடைவெளியில் பார்க்க முடியும் மற்ற எல்லா இடத்திலும் அவை 0 ஆக இருக்கும் நீங்கள் பெற்றிருக்கும் இந்த காலம் வெக்டரே மாறுபட்ட zm களில் உள்ள காலம் வெக்டர் ஆகும் இந்தப் பகுதியின் மையமாக இருக்கும் zm இல் இந்த மதிப்பை பயன்படுத்துங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் 0 வைப் பயன்படுத்துங்கள் இது செயல்படுத்துவதற்கு மிகவும் எளிதானது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மேக்னெட்டிக் ஃப்ரில் இது கிரவுண்ட் ப்ளேனும் அதன் மேலுள்ள கோஆக்சியல் கேபிளும் சேர்ந்த மோனோபோல் போன்று உள்ளது இமேஜ் கோட்பாட்டிற்கு என்ன நடக்கிறது இதன் பிரதிபலிப்பை கொண்டு நான் கிரவுண்டை மாற்றுகிறேன் இதை நாம் விளக்கமாகப் பார்க்கப் போவதில்லை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் இதைச் செய்வதன் விளைவாக ஒரு சிறிய மேக்னெட்டிக் மின்னோட்டம் இங்கே கிடைக்கிறது இது மேக்னெட்டிக் ஃப்ரில் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து கிரவுண்ட் மற்றும் இது வந்து கோஆக்சியல் கேபிள் மற்றும் இது மேக்னெட்டிக் ஃப்ரில் ஆகும் இது சில சமன்பாடுகள் உள்ளன அவை உங்களுக்கு Ezi ஐ முழு நீளத்தின் மேலாக கொடுக்கும் நாம் இதை இந்த உரையாடலில் பயன்படுத்தப் போவதில்லை ஆனால் போதுமான அளவு கட்டுரைகள் இதைப் பற்றி உள்ளன அவற்றில் நீங்கள் மேக்னெட்டிக் ஃப்ரில் பற்றி பார்க்க முடியும் இறுதியாக இது மூன்றாவது பொருள் இவை இரண்டும் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆன்டென்னாவிற்கானது மற்றும் ரீசிவிங் ஆன்டென்னாவிற்கானது மேலும் அங்கே ஒரு தூண்டப்பட்ட மின் அழுத்தம் உள்ளது நான் தூண்டப்பட்ட என்று சொன்னேன் சோர்ஸிற்கு சமமானதை உருவாக்கும் ஒரு இன்ஸிடன்ட் வேவ் அங்கே உள்ளது இங்கே இருப்பது என்னுடைய ஆண்டனா அதன்மீது சில பிளேன் வேவ் இங்கே விழுகிறது நான் எழுதப் போகும் இந்த விஷயத்தில் Ezi என்பது மின் புலத்தின் மதிப்பிற்கு சமம் இந்த பிளேன் வேவ் இதன் முழுவதும் விழுகிறது இந்த கடத்தியின் ஒவ்வொரு புள்ளியிலும் ஏற்கனவே ஒரு புலம் உள்ளது இதன் மதிப்பு எதன் மதிப்பிற்கு சமமாக இருக்கும் மாணவன் அந்தப் புள்ளியில் புலத்தின் மதிப்பு ஒரு சிறு திருத்தத்துடன் இருக்கும் நாம் மின் புலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்த அம்புக் குறிகளை வரைந்திருக்கிறேன் மாணவன் இந்த அம்புக் குறிகள் வேவ் வெக்டருக்கானவை பொதுவாக அவை மின்புலம் எந்த வழியில் இருக்கும் என்பதைக் குறிக்கின்றன E என்பது இது மாதிரி இருக்கும் H என்பது போர்டினுள் செல்வது மாதிரி இருக்கும் இது வந்து z பகுதி ஏனென்றால் நாம் தொடக்கத்தில் இருந்தே இதை வலியுறுத்தி வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேல் பரப்பிற்கு இணையாக அல்லது உட்புறத்தின் மேலாக அல்லது z அச்சிற்கு இணையாக இருக்கலாம் நாம் z பகுதியை மட்டும் பார்க்கிறோம் இது வந்து z E0e jk0zcos என்று மாறியது இது வந்து ωt பகுதி இல்லாத உங்களுடைய பிளேன் வேவ் நீங்கள் வேறு விதமான போலரைசேஷனை கொண்டிருந்தால் புள்ளி பெருக்கம் வேறுவிதமாக இருக்கும் இதனுள்ளே ஒவ்வொரு புள்ளியிலும் இது பூஜ்ஜியம் அல்லாத மதிப்பாக இருக்கும் நாம் உங்களுடைய ஒவ்வொரு z பகுதியையும் எடுத்து இருக்கிறோம் மாணவன் நாம் E0 ஐ பெற்றோம் E0 என்பது உங்களிடத்தில் வரும் இன்ஸிடன்ட் வேவ் இன் ஆம்ப்ளிட்யூட் ஆகும் இது ப்ராப்ளத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அதுவே ஆகும் மாணவன் Refer Time 0722 நீங்கள் இதனுடைய z பகுதியை எடுக்க வேண்டும் அதை அதன் மதிப்புகளை இங்கே இருக்கும் காலம் வெக்டாரில் இட வேண்டும் இது இங்கே வரும் அதிகமான இன்ஸிடன்ட் மின்புலம் ஆகும் இது தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினால் கிடைக்கும் ஸ்கேட்டர்ட் பீல்ட் உடன் கிடைக்கிறது அவை கடைசியில் இருக்கும் இரண்டு புலங்கள் ஆகும் அவற்றின் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம் ஆகும் இது வந்து டிரான்ஸ்மிஷன் பற்றியது இது ரீசிவிங் பற்றியது